காலை வணக்கம் நண்பர்களே விங் லோடிங் எடுத்துக்காட்டை நாம் மீண்டும் பார்ப்போம் நம்முடைய பணி தேவைகள் Vmax ≥ 130 knots என்பதை நீங்கள் நினைவு கூர்ந்தால் நமக்கு புறப்படும் தூரம் 1000 அடி மிகாமல் இருக்கும் அப்போது மேல் ஏறும் விகிதம் 1500 ftmin விட அதிகமாக வேண்டும் நிச்சயமாக Vstall 50 knots மிகாமல் இருக்க வேண்டும் மேலும் விமானத்தின் இயந்திரத்தைத் அடிப்படை விமானத்தை கொண்டு தேர்ந்தெடுத்துள்ளோம் மற்றும் விமானத்தின் சக்தி சுமை Whp சுமாராக 8 இருந்தது வேறுபட்ட நிலைமைகளில் விங் லோடிங்கை கணக்கிடும்போது நமக்கு வேறுபட்ட நிபந்தனைகள் கிடைத்தது நிபந்தனைகளை இங்கே எழுதுவோம் முதலாவது ஸ்டால் ஆகும் அடுத்து புறப்படுவதற்கானதாகும் பின்பு ஏறுதல் க்ரூஸ் இந்த நான்கு அளவுருக்கள் ஒரு உதாரணத்திற்காக மட்டுமே நாம் கருதி உள்ளோம் இங்கே உள்ளவற்றுக்கான WS ன் மதிப்பு 10 2 lbft2 மற்றும் இதற்கு 14 9 lbft2 ஏறுவதற்கு 62 lbft2 மற்றும் இதற்கு 20 kgm2 ஆகும் நிச்சயமாக இது இதைவிட மிகாமல் இருக்கும் நான் இதை kgm2 ஆக மாற்றினால் தோராயமாக 49 8 kgm2 என்று வரும் நான் கணக்கிடும் அலகுகளை சரியாகக் கவனியுங்கள் இது 72 75 மற்றும் இது 302 7 kgm2 இது சுமாராக 97 6 kgm2 வரும் இப்போது விங் லோடிங்கின் பல மதிப்புகளை நீங்கள் காணலாம் நாம் அந்த பணி தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் உதாரணமாக ஸ்டால் 50 knots மேல் இருக்க கூடாது மற்றும் புறப்படுவது 1000 அடிக்கு மேல் இருக்கக்கூடாது மேலே ஏறுவதற்கு குறைந்தபட்சம் 1500 ftmin வேண்டும் பயணத்திற்கு நாம் 130 knots எடுத்துக்கொள்வோம் அந்த பயண வேகம் Vmax ஐ விட அதிகமாக இருக்கலாம் இப்போது இந்த நிபந்தனைகளை எடுத்துக்கொண்டால் நம்மிடம் பலவித வெவ்வேறு விங் லோடிங்கின் மதிப்புகள் இருக்கும் நம்மிடம் இருக்கின்றது நான் எதை எடுக்க வேண்டும் உண்மையில் அதனால்தான் முதலில் நாம் எந்த விமானத்தை வடிவமைக்க போகிறோம் என்பதை முடிவு செய்து கொள்ள வேண்டும் நாம் வடிவமைக்கும் விமானம் அதிக தூரத்தை பயணிக்க வேண்டுமென்றால் நான் பயணத்திற்கான WS விற்கு அதிக முக்கியத்துவம் தருவேன் நான் பயண தேவைக்கான WS அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமென்றால் WS சுமார் 97 6 kgm2 ஆக இருக்க வேண்டும் அதாவது WS இங்கே 97 6 kgm2 அல்லது 20 lbft2 உள்ளது அதாவது இங்கே உள்ளவற்றை புறப்படுவதற்கான WS ல் இருந்து எப்படி மாற்றவேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும் எரிபொருள் இங்கிருந்து இங்கு செல்ல எவ்வளவு பயன்படுத்தப்பட்டது என்பது உங்களுக்குத் தெரியும் இங்கிருந்து இங்கு உள்ளவற்றை இதனுடன் வகுக்கவும் பயண தேவைக்கான WS உங்களுக்கு கிடைக்கும் நமக்கு தெரிந்தவை இன்று நாம் வேறு ஒன்றைப் பற்றி விவாதிக்கிறோம் பயணத்திற்கான WS இதுவாக இருந்தால் எனது ஸ்டால் நிபந்தனைகளை பூர்த்திசெய்கின்றனவா இல்லையா என்பதை நாம் கண்டறியவேண்டும் அதன்பின் ஸ்டாலுக்கு நான் கொண்ட 50 knots வரம்பைக் கண்டுபிடிப்பேன் கண்டிப்பாக அது 50 knots மேல் இருக்கக்கூடாது இவைகள் தோராயமாக 49 8 kgm2 என்று வருகிறது நான் பயணத்திற்கான WS ஐத் தேர்ந்தெடுத்தால் இதன் மதிப்பு 97 6 kgm2 ஆக வருகிறது அதை என்னால் புறப்படுவதற்கானவற்றிலிருந்து மாற்றமுடியும் இவைகள் இதனை விட அதிகமாக இருக்கும் இது 120 kgm2 ஆக மாறலாம் இங்கே உள்ள கருத்து மிகவும் எளிமையானது WS ன் மதிப்பு தோராயமாக 110 அல்லது 120 kgm2 எடுத்துக்கொண்டால் பின்னர் பிரச்சனை என்னவென்றால் இது உங்கள் ஸ்டாலை எவ்வாறு பாதிக்கும் என்பதுதான் சூத்திரம் பின்வருவது Vstall2 WS CLmax மேல சென்று பயணத்திற்கான WS ன் மதிப்பை புறப்படுவதற்கான WS இடமிருந்து எடுத்துக் கொள்வோம் எனக்கு Vstall சுமாராக 50 knots வேண்டும் நான் WS ன் மதிப்பு 97 6kgm2ஆக எடுத்துக் கொண்டால் இயற்கையாகவே உங்கள் Vstall அதிகமாக இருக்கும் ஏனெனில் இது WS உடன் மாறுபடும் Vstall ன் மதிப்பை நிலைப்படுத்த WS 49 8 அல்லது அதற்கும் குறைவாக இருக்க வேண்டும் ஆனால் நாம் 97 6 ஐ தேர்வு செய்கிறோம் இது ஸ்டால் தேவையைவிட அதிகமாக உள்ளது இது உண்மையில் இது இந்த அளவு இருந்தால் Vstall அதிகரிக்கும் எல்லாவற்றின் மதிப்பு மாறாமல் இருந்தால் இந்த நிபந்தனையை பூர்த்தி செய்ய முடியாது எனவே என்ன செய்ய வேண்டும் அதுதான் கேள்வி நீங்கள் ரேமர் புத்தகத்தில் உள்ள உதாரணத்தை பார்த்தால் நாம் எந்த ப்லாப்பை பயன்படுத்தவில்லை ஆனால் இந்த உதாரணத்தில் நான் ப்லாப் பயன்படுத்துவதாக எடுத்துக்கொண்டேன் ஏனென்றால் சாதாரண ஏர்ஃபாயிலின் CLmax 1 2 என்ற எண்ணில் இருந்து தொடங்குவது நல்லது நீங்கள் விமான ப்லாப்பை பயன்படுத்தினால் 10 டிகிரி ப்லாப் விலகலைக் கொடுத்தால் நீங்கள் எளிதாக 1 4 CLmax ஐ அடைய முடியும் ஆனால் WS அதிகரித்தால் ஆனால் இன்னும் நீங்கள் 50 knots அல்லது 25 ms மற்றும் WS 97 6 kgm2 ஆகியவற்றை எடுத்து அடர்த்தியும் மாறாமல் இருக்க நீங்கள் புறப்படும் இடத்தை பொருத்து உங்களுக்கு தேவையான CLmax ன் மதிப்பு இருக்கும் எனவே அங்கேயுள்ள CLmax ன் மதிப்பும் இங்கே எடுத்துள்ள CLmax ன் மதிப்பு நிச்சயமாக ஒன்றாக இருக்காது எனவே இந்த இடத்தில் நீங்கள் இதை நிலைப்படுத்த விரும்பினால் CLmax அதிகரிக்கப்பட வேண்டும் பின்னர் நீங்கள் எவ்வளவு CLmax தேவை என்று பாருங்கள் மற்றும் CLmax ன் மதிப்பில் ஏதேனும் உயிர் உள்ளதா என்று பாருங்கள் மேலும் ப்லாப்பின் கோணத்தை மாற்றுவதன் மூலம் என்னால் அதிகரிக்க முடியும் எனவே இந்த வகையான விவாதம் தொடரும் இவைகள் பயணத் தேவையில்லை பூர்த்தி செய்யத் தவறினால் நாம் இவ்வாறு அளவுருகளின் மதிப்புகளை மாற்றுவதன் மூலம் பூர்த்தி செய்யலாம் நாம் ஒரு உதாரண கணக்கைப் பார்த்து இதில் உள்ள சிக்கல்கள் என்னவென்று உங்களுக்குக் காட்டுகிறேன் எனவே நாம் முரண்பாடான நிபந்தனைகளை தருகின்ற ஸ்டால் மற்றும் குரூஸ் பார்ப்போம் அடுத்து இது ஏறும் நிபந்தனைகளை ஏற்கும் முன்பு என்ன நடக்கிறது என்பதை நாம் காண்போம் நீங்கள் மேலே ஏறுதலை 1500ftmin இல் நிலைப்படுத்த வேண்டுமென்றால் இது இரண்டு விஷயங்களை தருகிறது ஒன்று TW ன் மதிப்பு தோராயமாக 0 465 ஆகும் ஆம் ஏனெனில் இது ஏறும் விகிதம் 1500 ftmin பொருத்து இருக்கிறது நாம் 70 knots வேண்டும் என்றால் அதாவது 35ms என்றால் G ன் மதிப்பு 0 212 கிடைத்தது இது செங்குத்து வேகத்திற்கும் ஏறும் வேகத்திற்கும் உள்ள தோராயமான விகிதம் ஆகும் எனவே இப்போது உள்ள கேள்வி நான் குரூஸ் WS 97 6 kgm2 தேர்வு செய்தால் ஆனால் நான் ஏறுவதற்கு தேவையானவை சுமாராக 302 7 kgm2 வேண்டும் இதன் தார்ப்பரியம் என்ன என்பதை இப்பொழுது பார்ப்போம் WSTW G2 TW G2 4CD0AR e WS 302 7kgm2 என்ற மதிப்பு T W ஐ 0 465 எடுத்துக்கொள்வதன் மூலம் கிடைத்தது எனவே இப்போது நான் WS ன் மதிப்பை 97 6 ஆக வைக்கிறேன் ஏனென்றால் அது சுமாராக 100 இருக்கும் என்பதனால் நான் இவைகளை ஏறுவதற்கான நிபந்தனைகளுக்காக மாற்றும் போது இந்த எண் வரும் என்பதை முன்பே கூறியிருக்கிறேன் பின்னர் நிச்சயமாக இதை நான் 9 8 என்ற எண்ணோடு பெருக்கிறேன் அவ்வாறு செய்தால் இதன் அலகு Nm2 ஒத்து இருக்கும் நான் அவ்வாறு செய்தால் தேவையான TW ன் மதிப்பை கண்டறிய முடியும் இங்கிருந்து நான் TW ன் மதிப்பை A என எடுத்துக்கொண்டு அதன் மதிப்பை இங்கே போட்டால் நான் WS ன் மதிப்பை பயணத்திற்கான நிபந்தனைகளை பொருத்தே பயன்படுத்தியிருக்கிறேன் நான் பின்வரும் சூத்திரத்தை பயன்படுத்தி TW ன் மதிப்பை கண்டுபிடித்துள்ளேன் TW550 ∗ p∗ ℎ𝑝W மற்றும் தேவையான hpW எவ்வளவு என்று பாருங்கள் மற்றும் தேவையான நேர்மாற்று சக்தி சுமை என்ன மேலும் அந்த இயந்திரத்தை கொண்டு என்னால் இவைகளை பெற முடியுமா என்று கண்டறியுங்கள் எனவே இந்த வகையான ஒரு மறுசெய்கை தேவைப்படும் மற்றும் நீங்கள் ஒரு உதாரண கணக்கை பார்த்தால் இதன் அர்த்தத்தை முழுமையாக புரிந்துகொள்ள முடியும் இதே போன்ற நீங்கள் புறப்படும் தூரத்தில் பார்ப்பீர்கள் நான் பயணத்திற்கான WS ன் மதிப்பு 97 kgm2 என்றும் மற்றும் புறப்படுவதற்கான மதிப்பு 72 75 kgm2 ஆகியவற்றை எடுத்தால் உடனடியாக நான் ஒரு குரூஸ் நிபந்தனையை எடுத்துக் கொண்டால் என்னால் நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய முடியும் என்பதை நீங்கள் அறிவீர்கள் எனவே இது உங்களை அதிகம் தொந்தரவு செய்யாது பின்பு எது உங்களை தொந்தரவு செய்யும் என்றால் இந்த வகையான மறு செய்கைகள் ஆகும் நாம் அவைகளை செய்தாக வேண்டும் மேலும் ஒரு விஷயத்தையும் புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் பயணத்திற்கான தரவுகளை காணுங்கள் ஏனென்றால் அவைகள் முக்கிய முடிவுகளை எடுக்கும்போது உதவியாக இருக்கும் மற்றும் பயணத்திற்கான WS ன் மதிப்பு என்ன எப்படி கணக்கிடுவது டைனமிக் அழுத்தத்தை 35 lbft2 என்றுகருதினால் இது சில உயரத்திற்கு என்று நான் எடுத்துக் கொண்டால் நான் எந்த வேகத்தில் செல்ல முடியும் என்பதை உங்களால் கண்டுபிடிக்க முடியும் நான் பயணத்திற்கான WS ஐ கணக்கிடுவதற்கு என்னிடம் உள்ள சூத்திரம் பின் வருவது WS qAR e CD0 இந்த நிலை என்ன இந்த நிபந்தனை அதிகபட்ச வரம்புக்கு உரியது என்று நாம் கருதி உள்ளோம் CLCDOK அதிலிருந்து இந்த சூத்திரம் வந்ததாகும் கருத்தியல் கட்டத்தில் இடத்திற்கு உங்களிடம் சில எண்கள் உள்ளன 𝐶DO 0 02 மற்றும் CL என்பதுCDOK இப்போது என்னுள் எழும் கேள்வி என்னவெனில்q டைனமிக் அழுத்தத்தின் மதிப்பை 35 lbft2 என பின்வரும் சூத்திரத்தில் எழுதினால் q12𝜌𝑉2 இதில் 𝜌 மற்றும் V∞ ஆகிய இரண்டுக்கும் உள்ள கூட்டு சேர்க்கைகள் என்ன நான் இந்த WS மாற்ற வேண்டும் என்றால் நான் அதன் மதிப்பை 100 முதல் 150 வரை அதிகரிக்க வேண்டும் நான் இவற்றுக்கு ஒரு சமரசம் செய்கிறேன் நான் அதை செய்ய ஒரே வழி தான் உள்ளது அது டைனமிக் அழுத்தத்தை குறைக்க வேண்டும் அல்லது பயண வேகத்தை அதிகரிக்க வேண்டும் அல்லது நாம் செல்லக் கூடிய அதிகபட்ச வேகம் 135 knots ஆகும் நாம் அந்த வேகத்தைக் கொண்டு பயணத்திற்கான அவற்றை கணக்கிட முயற்சிக்கிறோம் அதனால்தான் இங்கு பிரச்சனை எழுகிறது இதற்கு தேவைப்படுவது என்னவெனில் இதன் மதிப்பை 97 லிருந்து 70 ஆக குறைக்க வேண்டும் என்பதே நம்மிடம் q குறைக்க உள்ள முதன்மையான வழி என்னவெனில் ஆனால் வேகத்தை மாற்றக்கூடாது அப்பொழுது இருக்கும் ஒரே வழி பறக்கும் உயரத்தை அதிகரிக்கவேண்டும் அங்கு நீங்கள் அவைகளை குறைக்கலாம் ஆனால் இயந்திரத்தின் வகை விமானத்தின் பயணிக்கும் நிலை விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு அனுமதிகள் மற்றும் விமானத்தின் வகை ஆகியவற்றைப் பொருத்து நாம் விரும்பும் பறக்கும் உயரத்தை தேர்வு செய்ய முடியாது எனவே இந்த வகையான முரண்பாடுகள் வரும் மற்றும் இறுதியில் நாம் இவற்றில் ஒன்றை தேர்ந்தெடுத்து பயண தேவைகளுக்காக கணக்கிட தொடங்குவோம் உதாரணமாக நீங்கள் இவைகள் அனைத்தையும் ஏற்றுக்கொள்வீர்களா உதாரணமாக WS 110 kgm2 என எடுத்துக்கொள்வோம் பொதுவாக நீங்கள் ஒரு புத்தகத்தைப் படித்தால் பயன்படுத்த வேண்டிய விதி என்னவெனில் நீங்கள் மிகக்குறைந்த WS எடுக்க வேண்டும் என்பதே இங்கே குறைந்த WS உள்ள ஒன்று என்னவெனில் ஸ்டாலிற்கான 49 8 kgm2 ஆகும் ஏன் குறைந்த WS பரிந்துரைக்கப்படுகிறது குறைந்த WS என்றால் இறக்கையின் பரப்பளவு அதிகம் என்பதாகும் இறக்கையின் பரப்பளவு அதிகம் என்றால் அதன் நீளம் அதிகம் என்பதாகும் அவ்வாறு இருக்க உங்களிடம் அதிக புலன் விகிதம் இருக்க வேண்டும் இறக்கையின் பரப்பளவு அதிகம் என்றால் இழுவிசை அதிகம் என்று பொருளாகும் இவ்வகையான முரண்பாடுகள் அனைத்தும் வரும் பின்னர் வரும் கேள்வி என்னவென்றால் நான் மிகக் குறைந்த WS தேர்ந்தெடுத்தால் அவைகள் பயணத் தேவைகளை பூர்த்தி செய்கிறதா என்று சரிபார்த்துக் கொள்ள வேண்டும் இது விமானத்தின் ஸ்டால் ஆகும் இது விமானம் புறப்படும் போது இதன் தேவை முக்கியத்துவம் வாய்ந்ததாகும் அதனால் இந்த WS ன் மதிப்பிற்கு அதிக முக்கியத்துவம் தர வேண்டும் இப்போது நாம் புறப்படுவதற்கான CL max மற்றும் உயர் லிப்ட் சாதனங்கள் ஆகியவற்றை நாம் பார்த்துவிட்டோம் அதிக பயண தூர தேவையை கொண்ட விமானத்திற்கும் நாம் ஏன் இதற்கு முக்கியத்துவம் தரவேண்டும் இதுபோன்ற விவாதங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் மற்றும் உதாரணமாக WS என்பது 110 kgm2 என்று நாம் எடுத்துக் கொண்டால் நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் மீண்டும் நம் கேள்விக்குச் சென்றால் Vmax 130 knots பின்னர் 1000 அடிக்கும் குறைவான புறப்படுவதற்கான தூரத்தை எடுத்துக்கொள்வோம் ஏறும் விகிதம் 1500 ftmin விட அதிகம் எடுத்துக் கொள்வோம் மற்றும் Vstall 50 knots மிகாமல் எடுத்துக்கொள்வோம் எனவே இந்த புதிய WS விற்கு இந்த பணித் தேவைகள் பூர்த்திசெய்கிறதா இல்லையா என்பதை நாம் சோதிப்போம் சிலவற்றை பூர்த்தி செய்வதை நீங்கள் காண்பீர்கள் கூடுதலாக நான் சிலவற்றின் மதிப்பை உகந்த மதிப்புகளை தேர்ந்தெடுத்தால் இவைகள் பூர்த்தி செய்கிறதா என்று பார்க்க வேண்டும் குறிப்பாக பயணத்திற்கான அவற்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நான் பயணத்திற்கான சூத்திரத்தை அதிகபட்ச பயண தூரத்திற்கு எழுதினால் வருவது qAReCDO இது CLCDOK என்று கருதுகிறது ஆகவே நாம் பயணத்திற்கான உயரத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் W12V2SCL அல்லது Vc 2WSCD0K எனவே கொடுக்கப்பட்ட விங் லோடிங் விற்கு உங்களின் Vcruise இது அது அதிகபட்ச பயண தூரத்திற்கு ஆனதாகும் ஆனால் இந்த பயண வேகத்தை தான் ஒரு வாடிக்கையாளர் எதிர்பாரா என்பதை நீங்கள் சரிபார்க்க வேண்டும் ஏனெனில் நீங்கள் தேர்ந்தெடுத்த வேகம் குறைவாக உள்ளது அல்லது நீங்கள் தேர்ந்தெடுத்த வேகம் அதிகமாக உள்ளது என்று அவர் கூறலாம் ஏனென்றால் இது கட்டமைப்பு ரீதியான தாக்கங்களைக் கொண்டிருக்கும் பொதுவாக நீங்கள் குறைவான வேகத்தைக் கொண்டு வருவதை காண்பீர்கள் அப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் பின்னர் நீங்கள் மீண்டும் பறக்கும் உயரத்தை மாற்ற வேண்டும் அல்லது இதன் மதிப்பை ஏற்றுக்கொண்டு நான் இந்த WS ன் மதிப்பை பயண வேகத்திற்கு முக்கியத்துவம் தந்து கணக்கிட்ட மதிப்பாகும் அதைப்போலவே நான் CL ன் மதிப்பை காண்பேன் இது உண்மையில் குறைந்தபட்ச அல்லது அதிகபட்ச பயண தூரம் நிபந்தனைகள் இருக்க முடியாது ஆனால் ஒருவர் என்ன செய்வார் நாம் பறக்கும் உயரத்தை தேர்ந்தெடுப்போம் நான் இந்த உயரத்தை தேர்ந்தெடுக்கிறேன் மற்றும் என்னுடைய பறக்கும் வேகமும் ஏற்றுக்கொள்வதாக இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம் நான் rho வை குறைத்தால் பறக்கும் வேகம் அதிகரிக்கும் என்பதை நீங்கள் காணலாம் எனவே நான் எப்போதுமே அந்த வகையான மறு செய்கைகளை செய்ய முடியும் இப்பொழுது நாம் எடுத்துள்ள உயரத்தில் எடையை சமன் செய்யும் அளவிற்கு எழு விசையை பெற என்னால் அதிகபட்ச வேகத்தை அடைய முடியும் அதாவது CLCDOK இது எனது வாடிக்கையாளரை திருப்திப்படுத்துகிறது இது விமானத்தின் மிக குறைவான வேகம் அல்ல எனவேதான் இப்பொழுது அனைத்து வகையான தாத்பரியம் வரும் இறுதியாக நீங்கள் ஒன்று அல்லது இரண்டு தேர்ந்தெடுக்க வேண்டும் அதனால்தான் குறைந்தபட்சம் இரண்டு முதல் மூன்று வடிவமைப்புகளை தேர்ந்தெடுத்து WS கணக்கிட வேண்டும் அப்பொழுதுதான் மிகப்பெரிய தரவுகளை நம்மால் உருவாக்க முடியும் அதில் நான் WS க்கான தரவு தளத்தை உருவாக்குவேன் அதில் எனக்கு வெவ்வேறு டைனமிக் அழுத்தத்திற்கும் வெவ்வேறு புலன் விதத்திற்கும் வெவ்வேறு CD0 ஆகியவற்றுக்கு என்னிடம் தரவுகள் இருக்கும் எனவே இங்கு உள்ள குறைபாடு என்னவெனில் அவைகளை நேரியல் இடைகணிப்பின் மூலம் நான் கணக்கிட வேண்டும் என்பதாகும் பயணத்திற்குப் பிறகு நான் ஏறுவதற்கான வற்றைப் பார்த்தால் நீங்கள் இந்த ஏறும் வீதம் அதாவது நமக்கு தேவைப்படும் அதிகபட்ச ஏழும் வீதம் 1500 ftmin என்பதை காண்பீர்கள் இவற்றை வெவ்வேறு உயரத்தில் நிலைப்படுத்த நமக்கு அதிக சக்தி தேவைப்படும் நாம் உயரம் அதிகம் செல்ல செல்ல இதன் மதிப்பு இவ்வாறு குறைந்து கொண்டே இருக்கும் அதனால் மீதமுள்ள சக்தி குறைகிறது எனவே நீங்கள் அவற்றை உறுதிப்படுத்த முயன்றால் அதற்கு ஒரு குறிப்பிட்ட ஏறும் வீதம் இருக்க வேண்டும் உதாரணமாக B என்றால் இந்த உயரத்தில் இந்த ஏறும் வீதம் அல்லது உள்ளது குறிப்பாக எனக்கு தேவைப்படும் அதிகபட்ச ஏறும் வீதம் 100 ftmin SL உள்ளது என்றால் சர்வீஸ் சீலிங் என்றால் என்ன சர்வீஸ் சீலிங் என்பது விமானம் 100 ftmin என்ற ஏறும் வீதத்துடன் பறக்கும் உயரமாகும் மறைமுகமாக இந்த உயரத்தில் தான் அதிகபட்சமாக ஒரு விமானத்தால் பறக்க முடியும் என்பதை குறிக்கிறது ஏனெனில் கடல் மட்டத்தில் ஏறும் வீதம் என்னவாக இருந்தாலும் நான் மேலே செல்ல செல்ல அதன் மதிப்பு குறைந்து கொண்டே இருக்கும் ஏனென்றால் காற்றின் அடர்த்தி குறைகிறது எனவே கடல் மட்டத்தில் உள்ள சக்தியின் அளவு உயரத்தில் பறக்கும் விமானத்தில் அளிக்கமுடியாது இதனால்தான் இதன் மதிப்பு குறைந்துகொண்டே இருக்கிறது அதுமட்டுமின்றி தேவைப்படும் சக்தி அளவும் மாறிக்கொண்டே இருக்கிறது மற்றும் மீதம் உள்ள சக்தி அளவும் மாறிக்கொண்டே இருக்கிறது எனவே நான் எவ்வாறு ஒரு குறிப்பிட்ட உயரத்தில் உள்ள 100 ftmin ஏறும் வீதத்தை அதாவது சர்வீஸ் சீலிங் என்று எவ்வாறு தீர்மானிப்பது சில சமயத்தில் நாம் காற்றில் உள்ள பிராணவாயுவின் அளவைக் கொண்டு பறக்க வேண்டிய உயரத்தை தீர்மானிக்கிறோம் இருப்பினும் இது பணத்தை சார்ந்தது விமானத்தின் செயல்திறன் குறைவாக இருக்கும் ஆனால் ஆம் நாம் அந்த உயரத்தில் பறக்க வேண்டும் எனவே ஒரு வழக்கமான பொது விமானத்திற்கு நாம் உயரத்தைப் பற்றி சிந்திப்போம் நீங்கள் மீதமுள்ள சக்தியின் அளவை மட்டும் சிந்திக்காமலும் அல்லது விங் லோடிங் த்ரஸ்ட் லோடிங் மற்றும் CL max மட்டும் சிந்திக்காமலும் இருக்க வேண்டும் அப்பொழுது நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிக உயரத்தில் செல்கிறோமோ அவ்வளவுக்கவ்வளவு நம் காற்றின் அளவு குறையும் அவற்றை ஒரு விமானி கையாள வேண்டும் எனவே பிராண வாயுவின் அளவை விமானி மிகவும் எச்சரிக்கையுடன் கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவே சில சமயத்தில் இந்த உயரத்தில் பறக்க வேண்டுமா இல்லையா என்பதை தீர்மானிக்கும் ஏனெனில் இது முக்கியத்துவம் வாய்ந்தது ஆகும்